முன்னோக்கி மாற்றியை உருவகப்படுத்துதல் நாம் இதுவரை படித்த முன்னோக்கி மாற்றி சுற்றின் உருவகப்படுத்துதலை இப்போது செயல்படுத்துவோம் நான் DC DC கோப்புறையைத் திறக்கிறேன் மற்றும் இந்த கோப்புறையில் நான் ஏற்கனவே திட்டக் கோப்பில் முன்னோக்கி மாற்றிக்கான திட்டத்தை எழுதியுள்ளேன் மேலும் முன்னோக்கி டாட் சிர் கோப்பையும் நம்முடைய தனிப்பயன் மாதிரிகளைக் கொண்ட edt01 டாட் துணை கோப்பையும் உருவாக்கியுள்ளேன் நாம் பயன்படுத்தும் மின்மாற்றிக்கான புதிய தனிப்பயன் மாதிரிகளைச் சேர்க்க நான் அதை புதுப்பித்துள்ளேன் எனவே இந்த முன்னோக்கி மாற்றி திட்டத்தை நாம் திறந்தால் நீங்கள் திரையில் முன்னோக்கி மாற்றி உடன் நஷ்டமான கோர் ஃப்ளக்ஸ் மீட்டமை அழைப்பை பார்க்கலாம் இது நஷ்டம் ஏனென்றால் மைய மீட்டமை சுற்று இதுதான் என்று நாம் படித்தோம் மற்றும் இதுதான் இழப்பு மின்தடை இது மையத்தின் காந்தமாக்கும் ஆற்றலைச் சிதறடிக்கும் இது அடிப்படையில் நாம் இப்போது வரை விவாதித்து வரும் முன்னோக்கி மாற்றி சுற்று ஆகும் இது பவர் குறைக்கடத்தி சுவிட்ச் ஆகும் இது ஆன் மற்றும் ஆஃப் செய்யப் போகிறது மேலும் இது PWM தொகுதியிலிருந்து கேட் சமிக்ஞையை பெறுகிறது மற்றும் PWM தொகுதி மைனஸ் 0 1 என்ற கட்டுப்பாட்டுக் குறிப்புடன் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த முறை நாம் PWM தொகுதி பற்றி விவாதிக்கும் போது PWM தொகுதிக்குள் இருக்கும் இந்த முக்கோணம் 1 இலிருந்து 1 க்கு மாறுகிறது என்று விவாதித்தோம் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் எனவே 0 இல் கட்டுப்பாட்டு சமிக்ஞை 0 ஆக இருந்தால் நீங்கள் 50 சதவீத கடமை சுழற்சியைப் பெறுவீர்கள் கட்டுப்பாட்டு சமிக்ஞை மைனஸ் 1 ஆக இருந்தால் நீங்கள் 0 சதவீத டியூட்டி சுழற்சியைப் பெறுவீர்கள் கட்டுப்பாட்டு சமிக்ஞை பிளஸ் 1 ஆக இருந்தால் அது 100 சதவீத டியூட்டி சுழற்சி ஆகும் எனவே மைனஸ் 0 1ல் இது 40 சதவீத டியூட்டி சுழற்சியாக இருக்கும் எனவே இது கேட் டிரைவ் சமிக்ஞை ஆகும் இது BJT சுவிட்சுக்கு வழங்கப்படுகிறது இப்போது நீங்கள் மின்மாற்றி பகுதிக்கு வந்தால் மின்மாற்றி என்பது லீனியர் மின்மாற்றி மாதிரியான பைய்ஸ் வழங்கும் வழக்கமான மின்மாற்றி அல்ல செறிவூட்டல் விளைவுகளைக் கூட கவனிக்கும் வகையில் துணை சுற்று மாதிரியை இங்கு சேர்த்துள்ளோம் இங்கே ஒருவர் பைய்ஸின் மைய அடிப்படையிலான மாதிரியையும் பயன்படுத்தலாம் ஆனால் இது ஒரு பொதுவான மாதிரி மின்மாற்றியின் எந்த நல்ல மாதிரியையும் பொதுத்தன்மையை இழக்காமல் பயன்படுத்தலாம் இப்போது உங்களுக்குத் தெரிந்த சுற்றின் இந்தப் பகுதியானது மைய மீட்டமை ஃப்ரீவீலிங் சுற்று ஆகும் நம்மிடம் மின்தடை மற்றும் டையோடு உள்ளது இது நிச்சயமாக உள்ளீடு மற்றும் நாம் இங்கே 15 வோல்ட் DC ஐப் பயன்படுத்துகிறோம் இரண்டாம் பக்கத்தில் நம்மிடம் டையோடு D1 மற்றும் D2 மற்றும் L C மற்றும் வெளியீடு பக்கத்தில் பக் மாற்றி டோபாலஜியை நீங்கள் அடையாளம் காணலாம் இப்போது அதன் பிறகு முடிவுகளின் காட்சிக்கு நான் இந்த மாதிரி முனைகளை அடையாளம் சொல்கிறேன் எனவே உங்களிடம் முனை A உள்ளது இது முனை Q ஆகும் இங்கே சாதனத்தில் மின்னழுத்தத்தைப் பார்க்க விரும்பினால் ஒரு முனை S உள்ளது மின்மாற்றியின் இரண்டாம் புள்ளியின் முடிவில் இங்கே பக் மாற்றியின் துருவ மின்னழுத்தத்தைக் குறிக்கும் முனை P மற்றும் முனை O உள்ளது வெளியீட்டுப் பக்கம் தரைத் திறனில் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் அது முதன்மை பக்கத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே ஒரு சமிக்ஞையை அளவிட விரும்பும் போதெல்லாம் அது வெளியீட்டுப் பக்கத்தில் உள்ள சில புள்ளிகளைப் பொறுத்து இருக்க வேண்டும் இங்கே குறிப்பு முனை R உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இதை நாம் குறிப்பு முனை என்று அழைப்போம் மற்றும் இரண்டாம் பக்கத்தில் உள்ள எதையும் இந்த குறிப்பு முனையைப் பொறுத்து அளவிடுவோம் நீங்கள் இரண்டாம் நிலை மின்னழுத்தத்தைப் பார்க்க விரும்பினால் R ஐப் பொறுத்து VS என்று சொல்வீர்கள் R ஐப் பொறுத்து VP உள்ளது அதாவது VP R VO R பின்னர் மின்னழுத்தங்கள் இந்தக் குறிப்பு முனையைப் பொறுத்து இருக்கும் நான் இங்கே சில பொதுவான மதிப்புகளை வைத்துள்ளேன் உண்மையில் இவை பக் மாற்றிக்கு நாம் பயன்படுத்தும் அதே மதிப்புகள் மற்றும் 10kHz இன் மாறுதல் அதிர்வெண் கொண்ட PWM ஐப் பயன்படுத்தி முன்னோக்கி மாற்றி உதாரணத்திற்கு நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் மேலும் இது அனைத்து உருவகப்படுத்துதல்களுக்கும் நாம் செய்து வரும் பைய்ஸ் உள்ளடக்கம் மற்றும் நான் edt01 துணை கோப்பை சேர்த்துள்ளேன் எனவே இந்த சுயவிவரத்தை நாம் உருவகப்படுத்தலாம் இப்போது forward cir என்ற கோப்புறைக்கு திரும்பவும் ஃபார்வர்டு சிர் ஒன்றை கொண்டிருக்கிறது அதாவது நிலையற்ற பகுப்பாய்வு அறிக்கை 0 1 மைக்ரோ இரண்டாவது படியை கொண்டுள்ளது மற்றும் பின்னர் 10 மில்லி விநாடிகள் ஆரம்ப நிலைகள் கட்டளையைப் பயன்படுத்துகிறது பின் டாட் ஃபார்வர்ட் டாட் நெட்டை உள்ளடக்கியது பார்வர்ட் டாட் நெட் உருவாக்கப்பட வேண்டும் அதை இப்பொழுது நாம் விரைவாக செய்யலாம் இப்போது edt க்கு வருகிறேன் அதை மூட அனுமதியுங்கள் இப்போது அது edt நான் ஏற்கனவே மின்காந்த மின்மாற்றிக்கான மாதிரியை சேர்த்துள்ளேன் மின்காந்த மின்மாற்றிக்கு ஒரு முதன்மை டாட் புள்ளி முதன்மை டாட் அல்லாத புள்ளி இரண்டாம் டாட் புள்ளி இரண்டாம் டாட் அல்லாத புள்ளி ஒரு இயல்புநிலை முதன்மை எண் திருப்பங்கள் இரண்டாம் எண் திருப்பங்கள் மற்றும் C ஆகிய மாதிரி உள்ளது இங்கே C என்பது கொள்ளளவு என்று கருதப்படுவதில்லை ஆனால் ஊடுருவல் காந்தக் களத்திற்குள் மையத்தில் உள்ள ஊடுருவல் கொள்ளளவு அல்லது மின்தேக்கியைப் போலவே செயல்படுகிறது பைய்ஸ் சமமான கூறு C ஆக இருக்கும் எனவே நம்மிடம் C உள்ளது நாம் காந்தத்தைப் பற்றி விவாதிக்கும்போது இந்த கொள்ளளவு ஊடுருவல் உறவைப் பற்றி மேலும் விளக்குகிறேன் இந்த மாதிரியை நாம் இங்கே பயன்படுத்தியுள்ளோம் சில வகையான செறிவூட்டல் விளைவையும் இங்கே வைத்துள்ளோம் ஃப்ளக்ஸின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை விட அதிகமாக இருந்தால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள C இன் அதே மதிப்பை எடுத்துக்கொள்வோம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட செட் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அது அதிவேகமாக 0 வரை சிதைவடைந்து விடும் இது மையத்தின் BH வளைவைப் பின்பற்றும் இது ஒரு காந்த சுற்றுகளின் நிறைவுற்ற வகையாகும் எனவே இந்த பொதுவான மின்மாற்றி நிஜத்திற்கு மிகவும் நெருக்கமாக செயல்படுகிறது இந்த மின்மாற்றி கைரேட்டர்கள் எனப்படும் மேலும் இரண்டு மாடல்களைப் பயன்படுத்துகிறது மேலும் கைரேட்டர் இங்கே மாதிரி ஆக்கப்பட்டுள்ளது எங்காயினும் இது ஒரு கட்டுப்பாட்டு காந்த மின்மாற்றியின் மாதிரியாகும் மேலும் இணையத்தில் மின்மாற்றிகளின் பல மாதிரிகளை நீங்கள் காணலாம் உங்களுக்கு ஏற்ற எதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் பைய்ஸ் வழங்கப்பட்ட மின்மாற்றியைப் பயன்படுத்தலாம் மற்றும் நேரியல் மின்மாற்றி கூட பரந்த அளவில் கருத்துகளைக் கூறலாம் நீங்கள் செறிவூட்டலைப் பார்க்க விரும்பினால் மட்டுமே மையத்தை நிறைவுற்றதாக மாற்றுவதற்கு நீங்கள் ஏதாவது சேர்க்க வேண்டும் எங்களிடம் edt01 sub கோப்பும் உள்ளது இப்போது நாம் முன்னோக்கிச் சென்று ngSpice இயந்திரத்தைப் பயன்படுத்தி உருவகப்படுத்துதலைச் செய்ய வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நான் டெர்மினலுக்கு செல்கிறேன் டெர்மினலுக்கு உள்ளே நான் directoryக்கு செல்கிறேன் சரி நாம் கோப்பகத்தில் இருக்கிறோம் நாம் நிகர பட்டியலை உருவாக்குவோம் மேலும் நிகர பட்டியலை உருவாக்கிய பிறகு ngSpice ஐ அழைப்போம் இப்போது நிகர பட்டியலை உருவாக்கி முன்னோக்கி செல்வோம் இந்த காமாண்டை பயன்படுத்தி நிகரப் பட்டியலை உருவாக்குவோம் g net list g spice sdb o form எனவே திட்டக் கோப்பிலிருந்து நீங்கள் இந்த கட்டளையை வழங்குகிறீர்கள் இப்போது ஒரு நிகர கோப்பு உருவாக்கப்படுவதைக் பார்க்கலாம் இப்போது நாம் இந்த நெட் கோப்பைப் பயன்படுத்தலாம் இந்த நிகரக் கோப்பு forward cir என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ngSpice உருவகப்படுத்துதலைச் செய்ய முடியும் இப்போது ngSpice இன்ஜினில் ngSpice forward இப்போது இது நெட் லிஸ்ட்டுடன் திட்டவட்டமான சுற்றை ஏற்றி இப்போது உருவகப்படுத்துதலைச் இயக்க செயல்படும் எனவே இதற்கு சிறிது நேரம் எடுக்கும் நீங்கள் உருவகப்படுத்துதல் நேரத்தை குறைக்கும் முறைகளை நான் பிறகு கூறுகிறேன் முதல் முறை உருவகப்படுத்துதலுக்கு சிறிது நேரம் எடுக்கும் ஏனெனில் அது நிலையான நிலையை அடையும் வரை நீட்டிக்கப்பட்ட வரம்பைக் கொடுத்திருப்பீர்கள் அது நிலையான நிலையை அடைந்த பிறகு நீங்கள் நிலையான நிலை மதிப்பைக் குறிப்பிட்டு அதை ஆரம்ப நிலைகளாகக் கொடுத்து அந்த ஆரம்ப நிலைகளுடன் உருவகப்படுத்துதலைச் செய்யலாம் ஒரு சில சுழற்சிகளில் சுற்றுகளின் பல்வேறு பகுதிகளில் நீங்கள் உண்மையில் பார்க்க விரும்பும் அலை வடிவங்கள் மற்றும் அலை வடிவங்களை விரைவாகப் பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நீங்கள் 75 80 சதவீத உருவகப்படுத்துதலை முடித்துவிட்டீர்கள் நீங்கள் இன்னும் சில தருணங்கள் காத்திருக்க வேண்டும் நீங்கள் முழு உருவகப்படுத்துதலை முடித்துவிட்டீர்கள் நீங்கள் பிளாட் செய்ய முடியும் நீங்கள் பிளாட் செய்யும்போது Vin அடைப்புக்குறிகளை மட்டும் போடாமல் வெளியீட்டை ப்ளாட் செய்ய விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் R முனையை பொறுத்து ஏனெனில் இந்த R முனையைப் பொறுத்து வெளியீட்டைப் பார்க்க விரும்புகிறோம் என்பதைக் கவனிக்க வேண்டும் எனவே அது Vo கமா R ஆக இருக்கும் இங்கே திரும்பி வரும்போது இது வெளியீட்டு அலை வடிவம் என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இப்போது சுற்றுவட்டத்தின் மற்ற பகுதிகளின் அலை வடிவங்களின் மேலும் சில அம்சங்களை ஆராய்வதற்கு முன் இங்கே ஒரு உதவிக்குறிப்பு என்னவெனில் உங்களுக்கு கருப்பு பின்னணி உள்ளது மற்றும் கருப்பு பின்னணியில் வெள்ளை கட்டம் மற்றும் அலை வடிவம் இங்கே வண்ணத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன் சில சமயங்களில் நீங்கள் ஒரு வெள்ளை பின்னணி மற்றும் கருப்பு கட்டம் கோடுகள் மற்றும் அலை வடிவங்கள் மற்றும் வண்ணத்தில் இருப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் நீங்கள் அதை கட்டரில் ஆவணப்படுத்த விரும்பும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னணியை மாற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டியது பின்வரும் கட்டளைகளை உபயோகப்படுத்தலாம் நீங்கள் எப்போதும் ngSpice கையேடுக்குச் சென்று இந்த கட்டளைகளை சரிபார்க்கலாம் நிறம் 0 எனவே வண்ணம் 0 நான் இப்போது அதை வெள்ளையாக அமைக்கிறேன் இது அடிப்படையில் பின்னணி நிறத்தை அமைக்கிறது 0 என்பது பின்னணி நிறத்தை குறிக்கிறது ஒதுக்கப்பட்ட சொற்கள் இவை நிலையானதாக அமைக்கவும் வண்ணம் 1 என்பது முன் புறத்திற்கு மீண்டும் பயன்படுத்தும் கருப்பு நிறம் இப்போது அதே ப்ளாட் கட்டளையானது மிகவும் தகுதியான கருப்பு வெள்ளை பின்னணியில் கருப்பு முன்புறத்துடன் தோன்றும் இப்போது இதனுடன் நாம் ஆர்வமுள்ள இன்னும் சில அலை வடிவங்களைப் பார்ப்போம் மின்தூண்டி மின்னோட்ட அலை வடிவத்தை இங்கு பார்க்க விரும்புகிறோம் எனவே மின்தூண்டி மின்னோட்ட அலைவடிவ அடுக்கு IL ஐப் பார்ப்போம் மேலும் தூண்டல் மின்னோட்ட முக்கோண அலை வடிவத்தை நான் எதிர்பார்த்தேன் இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் 5 மில்லி விநாடிக்குப் பிறகு கிட்டத்தட்ட அது நிலையான புள்ளியை அடைய முயற்சிப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மதிப்பில் ஆரம்ப நிலையை நீங்கள் கொடுக்கலாம் இதனால் உங்கள் சுற்று ஆரம்ப நிலையில் இருந்து ஒரு நிலையான நிலைக்கு வருவதை விரைவாகக் பார்க்கலாம் நீங்கள் டிரான்சென்ட்டில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் உருவகப்படுத்துதல் நேரத்தை குறுகிய காலத்திற்குச் செய்வதற்கு இது மிகவும் அருமையான அணுகுமுறையாகும் இப்போது நாம் பார்க்க விரும்பும் மற்றொரு புள்ளி இங்கே Vq டிரான்சிஸ்டரில் உள்ள மின்னழுத்தம் Vq பற்றி நாம் அதிகம் விவாதித்து இருக்கிறோம் எனவே Vq அதை புதிய சில சுழற்சிகளுக்கு விரிவுபடுத்த முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நீங்கள் இந்த டன் நேரம் இதைப் பற்றி நாம் விவாதித்து வருவதைப் பார்க்கிறீர்கள் நிலை மீது BJT அணைக்கப்படும் தருணத்தில் நீங்கள் அதிக ஸ்பைக்கைக் பார்க்கலாம் பின்னர் தற்போதைய டிகேட் அதிவேகமாக Vin மதிப்பு அல்லது VCC மதிப்பை நோக்கிச் செல்லும் இது இந்த வலது கையின் நஷ்டமான ஃப்ளக்ஸ்க்கு பொதுவானது இந்த அதிவேகச் சிதைவு Lm R நேர மாறிலி ஆகும் இது காந்தமாக்கும் மின்னோட்டத்தின் சிதைவின் காரணமாகும் நான் உங்களுக்குக் காட்ட விரும்பிய இது ஒரு முக்கியமான அலை வடிவம் நாம் பார்க்க விரும்பும் அலை வடிவத்தின் மற்றொரு முக்கியமான புள்ளி இதன் வழியாக பாயும் மின்னோட்டம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை இங்கே இல்லை இது ஒரு மின்தூண்டி என்பது நிலையா அல்லது ஆற்றல் சேமிப்பு மாறி கூறுகளா எனப் பார்க்கவும் மின்னோட்டம் நிலை மாறி அது கிளை மின்னோட்டத்தையும் கொடுக்கும் இது ஒரு மின்தடை அல்லது வேறு ஏதேனும் கிளையாக இருந்தால் இங்கே கிடைக்கும் கிளை மின்னோட்டங்களுடன் நீங்கள் தன்னிச்சையாக பார்க்க முடியாது மூல Vin மற்றும் Vc கிளை இருந்தால் மட்டுமே ப்ளாட் அவுட்களின் பட்டியலில் கிளை மின்னோட்டங்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மூலக் கிளைக்கு மற்றொரு மூலக் கிளை மற்றும் nL கிளைக்கு மட்டுமே மின்னோட்டங்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே பல்வேறு புள்ளிகளில் ஒரு அளவீட்டு மின்னோட்டத்தைப் பார்ப்பது எப்படி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதவிக்குறிப்பைத் தருகிறேன் நீரோட்டங்களை அளவிட விரும்பும் இடங்களில் 0 ஆதாரங்களை வைக்கலாம் பின்னர் உருவகப்படுத்துதலில் நீங்கள் அந்த கிளை மின்னோட்டங்களைப் பெறுவீர்கள் பின்னர் அந்த கிளை மின்னோட்டங்களைக் பார்க்கலாம் நம்மால் அத்தகைய செயலைச் செய்ய முடியுமா என்று பார்ப்போம் இதற்கிடையில் முதலில் நான் என்ன செய்வேன் இந்த பிளாட் விட்டுவிட்டு திரையை தெளிவாக்க வேண்டும் பிறகு இப்போது நாம் இங்கே மாற்றி அமைக்கலாம் அதனால் நான் என்ன செய்யப் போகிறேன் ஆதாரம் இது போல் இருக்கும் நான் இங்கே இங்கே இங்கே மற்றும் இங்கே இல்லை என்று அறிமுகப்படுத்தப் போகிறேன் நாம் என்ன செய்ய முடியும் இங்கே இரண்டு தேவையில்லை நம்மிடம் ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கேயும் இருக்கும் எனவே இவை இரண்டும் இங்கு பாயும் மின்னோட்டத்தின் அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்கும் மற்றும் இங்கே ஒன்று இரண்டாம் நிலை மின்னோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் 0 மின்னழுத்த மதிப்பைக் கொண்ட மூன்று மின்னழுத்த ஆதாரங்களை இந்த சுற்று திட்டத்தில் உள்ளிடலாம் நான் கூறிய மாற்றங்களைச் செய்துவிட்டேன் அதாவது இங்கே ஒரு மூலத்தையும் ஒரு மூலத்தையும் இங்கே ஒரு மூலத்தையும் வைக்க வேண்டும் இந்த அனைத்து மூலங்களிலும் நான் 0 மின்னழுத்த மதிப்பை கொடுத்துள்ளேன் என்பதையும் இப்போது நினைவில் கொள்ள வேண்டும் இவை இப்போது தற்போதைய சென்சார்கள் போல் செயல்படுகின்றன இப்போது பாசிட்டிவ்வை பாசிட்டிவ் ஆக மின்னோட்டம் பாயும் வகையில் கொடுத்துள்ளேன் இந்த வழியில் மின்னோட்டம் பாசிட்டிவ்வாக பாயும் என்று இங்கே எதிர்பார்க்கலாம் இந்த திசையில் மின்னோட்டம் பாயும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அது நேர்மறையாகவும் அதே போல் புள்ளி முனையிலிருந்து நேர்மறையாகவும் பாய்கிறது எனவே நீங்கள் மூலத்தை நேர்மறையாக இருக்கும் வகையில் வைத்தால் அதில் மின்னோட்டம் பாயும் திசையில் நீங்கள் மின்னோட்டத்தின் சரியான திசையைப் பெற முடியும் மற்றபடி நாம் செய்த மாற்றம் எதுவும் இல்லை நாம் இப்போது தற்போதைய சென்சார்களை வைத்துள்ளோம் இந்த தற்போதைய சென்சார்கள் மூலம் சுற்று பற்றிய ஆழ்ந்த அறிவைப் பெற முடியும் இதைச் சேமித்து மீண்டும் ஒரு முறை உருவகப்படுத்தலாம் எனவே நிகர பட்டியலை உருவாக்குவோம் நிகர பட்டியல் உருவாக்கப்படுகிறது இப்போது நாம் ngSpice க்குள் சென்று மீண்டும் ஒரு முறை உருவகப்படுத்துதலை இயக்குவோம் அதற்கு சிறிது நேரம் தேவைப்படும் அதன் பிறகு நாம் பின்னணி நிறத்தை வெள்ளையாகவும் முன்புற நிறத்தை கருப்பு நிறமாகவும் மாற்றலாம் இது மிகவும் வழங்கக்கூடிய காட்சியாகவும் ஒரு காட்சியை நீங்கள் பின்னர் ஆவணப்படுத்தல் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தலாம் இப்போது உருவகப்படுத்துதல் நடந்து கொண்டிருக்கும்போது மின்மாற்றியில் நான் இருமுறை கிளிக் செய்யும் போது அது ஒரு துணை சுற்று என்பதை காட்ட விரும்புகிறேன் 10 திருப்பங்களின் முதன்மை எண்ணை இங்கு வைத்துள்ளேன் திருப்பங்களின் இரண்டாம் எண் 20 மற்றும் ஊடுருவல் 100 μ இது மின்மாற்றிக்கு அனுப்பப்படும் அளவுருக்கள் ஆகும் எனவே Np 10 மற்றும் Ns 20 என்பது 1 2 என்ற திருப்ப விகிதத்தைக் குறிக்கிறது இப்போது உருவகப்படுத்துதல் முடிந்துவிட்டது மேலும் பின்னணி வண்ணத்தை வெண்மையாக அமைக்கிறேன் முன்புற வண்ணத்தை கருப்பு நிறத்திற்கு சமமாக அமைக்கிறேன் இப்போது நான் பிளாட் செய்கிறேன் இப்போது என்ன பிளாட் செய்வது இப்போது சுவிட்ச் மின்னோட்டத்தை இங்கே பார்க்க விரும்புகிறேன் ஆனால் இங்கு பிரதிபலித்த பகுதி இரண்டாம் காந்தமாக்கும் பகுதியும் இருக்கும் எனவே இந்த இரண்டு கூறுகளும் சேர்ந்து சுவிட்ச் மின்னோட்டத்தை உருவாக்குகின்றன மேலும் சுவிட்ச் ஆஃப் ஆகும் போது பிரதிபலித்த பகுதி சரியாக இல்லை காந்தமாக்கும் பகுதி மட்டுமே சிதைந்து உள்ளது இப்போது இந்த விளைவை நாம் தெளிவாகக் பார்க்கலாம் எனவே நான் இந்த மின்னோட்டம் இந்த மின்னோட்டம் மற்றும் இந்த மின்னோட்டத்தைப் பார்ப்பேன் எனவே Vid இன் I Viq இன் I மற்றும் Vis இன் I நீங்கள் Vid கிளை மின்னோட்டம் இருப்பதைப் பார்க்கலாம் Vis கிளை மின்னோட்டம் Viq கிளை மின்னோட்டம் ஆகியவற்றை இங்கே காணலாம் எனவே டிமேக்னடைசிங் சுருள் மின்னழுத்தம் சுவிட்ச் Viq வழியாக பாயும் மின்னோட்டத்தின் முறுக்கு dit i ஐ திசைதிருப்பவும் மற்றும் இரண்டாம் நிலை Vis மூலம் பாயும் மின்னோட்டத்தை மாற்றவும் அதைச் பிளாட் செய்யலாம் இதை விரிவுபடுத்துகிறேன் மேலும் இங்கே சிலவற்றைப் கூறியிருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் Viq நீலம் Viq இது சுவிட்ச் மின்னோட்டம் எனவே சுவிட்ச் மின்னோட்டம் இது போன்றது இந்த நீல பகுதி நீக்கப்பட்டது இப்போது இது உண்மையில் n முறை Io ஆகும் இங்கே கர்சர் இருக்கும் இந்த புள்ளியை n மடங்கு Io என்று அழைக்கிறோம் இப்போது இது உண்மையில் Io மின்னோட்டமாகும் எனவே நான் தூண்டல் மின்னோட்டத்தை அமைத்தால் அது இப்படியே பாயும் எனவே அதைத் திட்டமிடுவது நல்ல யோசனையாக இருக்கலாம் அதை நான் பின்னர் செய்வேன் இது உண்மையில் இரண்டாம் நிலை மின்னோட்டம் மேலும் சிவப்பு நிறமானது டிமேக்னடைசிங் மின்னோட்டம் என்று நீங்கள் பார்க்கலாம் இது அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதைப் கவனிக்கவும் எனவே உண்மையில் காந்தமாக்கும் பகுதி இங்கே ஒரு நேரியல் அலை வடிவத்தை எடுக்கும் மற்றும் ஒரு அதிவேக முறையில் செல்கிறது மற்றும் இங்கிருந்து மீண்டும் நேரியல் மற்றும் இதுபோல் தொடரும் நான் n முறை Io என்று சொன்னால் இது காந்தமாக்கலைத் தவிர்த்து இங்கே சரியாகப் பொருந்த வேண்டும் காந்தமாக்கும் பகுதியாக இருக்கும் ஒரு சிறிய முக்கோண இடைவெளியை இங்கு விடுவது போல இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வருவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அதைப் பார்ப்போம் நான் என்ன செய்வேன் இப்போது உண்மையில் n ஆக உள்ள இரண்டாம் நிலை மின்னோட்டம் நான் தருகிறேன் இந்த விஷயத்தில் n என்பது இரண்டு மற்றும் இப்போது அதைத் பிளாட் செய்கிறேன் அதை விரிவாக்குகிறேன் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டும் காந்தமாக்கும் பகுதியின் வேறுபாட்டைத் தவிர முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஒரே மாதிரியாக இருப்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம் முதன்மை சுவிட்ச் பிரதிபலித்த பகுதி மற்றும் காந்தமாக்கும் பகுதி ஆகியவற்றால் ஆனது காந்தமாக்கும் பகுதி உண்மையில் இதற்குச் சமமான ஒரு தொகையாகும் இது சரியாக இங்கே வந்து பொருந்தும் பின்னர் இது அதிவேகமாக சிதையத் தொடங்கும் அது ஒரு கோணம் நான் தூண்டிகள் அலை வடிவத்துடன் ஒப்பிட விரும்புகிறேன் நான் இதை நீக்கிவிட்டு IL தூண்டல் அலை வடிவத்தையும் போடுகிறேன் என்று கூறலாம் அதை பெரிது படுத்திப் பார்ப்பது சுவாரஸ்யமானது இப்போது பச்சை தான் தூண்டல் அலை வடிவம் தூண்டல் அலை வடிவம் என்பதை பார்க்கலாம் இந்த மின்தூண்டி அலையானது ஸ்விட்ச் ஆன் ஆகும் போது நாம் இரண்டாம் நிலை மின்னோட்டமாக அளவிடும் பகுதியையே உருவாக்குகிறது அதுதான் உண்மையில் முதன்மையாக பிரதிபலிக்கிறது இப்போது இண்டக்டர் அலை வடிவத்தின் சராசரி Io என்று வைத்துக்கொள்வோம் அது முதன்மை சுவிட்ச் மின்னோட்டத்தின் தட்டையான மேல் பகுதிக்கு சமமான n மடங்கு Io ஆக வரும் இப்போது நான் உருவகப்படுத்துதல் மூடுவதற்கு முன் மேலும் ஒரு விஷயத்தைக் காட்ட விரும்புகிறேன் அதாவது நீங்கள் மீண்டும் மீண்டும் சில மாற்றங்களைச் செய்து பல்வேறு புள்ளிகளில் அலைவடிவத்தைச் சரிபார்க்க விரும்பினால் நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க விரும்பவில்லை என்றால் பின்னர் அனைத்து உருவகப்படுத்துதலும் இயங்கும் வரை காத்திருக்கவும் பின்னர் இங்கே என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க காத்திருக்கவும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நிலை மாறிகளின் மதிப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் இரண்டு நிலை மாறிகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் உள்ளீடுகள் மற்றும் நிலை மாறிகள் வரையறுக்கப்பட்ட அமைப்பு மற்றும் இந்த வழக்கில் DC உள்ளீடுகள் மற்றும் நிலை மாறிகள் IL மற்றும் Vc ஆகும் உருவகப்படுத்துதலின் முடிவில் உள்ள IL மற்றும் Vc இன் மதிப்பை இங்கே ஆரம்ப நிலைகளாக எடுக்கலாம் பின்னர் உருவகப்படுத்துதல் மிக வேகமாக இருப்பதைப் பார்க்கலாம் நான் உங்களுக்குக் காண்பிக்கும் ஒரு பயிற்சி அது நான் இங்கிருந்து வெளியேறுவேன் இல்லை வெளியேற மாட்டேன் நான் பிளாட் செய்வேன் முதலில் IL நிலை மாறியை பிளாட் செய்வேன் இங்கே உருவகப்படுத்துதலின் முடிவில் மதிப்பை எடுத்துக் கொள்வோம் அதைக் கிளிக் செய்து அதன் மதிப்புகள் 1 19444 இன் இறுதி மதிப்பில் ஒரு புள்ளியைப் பார்க்கலாம் அதனால் நான் அதை தூண்டலுக்கான ஆரம்ப நிலையாகப் பயன்படுத்துவேன் தூண்டல் மில்லி ஹென்றிக்கான மதிப்பைக் கிளிக் செய்யும் போது ஆரம்ப நிலை 1 19444 ஐயும் வைப்பேன் இது ஆரம்ப நிலைகளை அமைக்கும் இது தூண்டலின் இந்த மதிப்பு மற்றும் நிலை மதிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் அடுத்து Vo R என்ற கொள்ளளவு ப்ளாட்டில் உள்ள வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கான மதிப்பைப் பார்க்கிறேன் இங்கே n மதிப்பை எடுத்து அதை கிளிக் செய்கிறேன் இது சுமார் 1 சில சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம் அதைப் பொருட்படுத்த தேவையில்லை அது விரைவில் நிலையான நிலையை அடையும் அது 11 கொள்ளளவின் மதிப்புக்குச் சென்று ஆரம்ப நிலை 11 8871 ஐக் கொடுக்கவும் எனவே இது கொள்ளளவு என்று அழைக்கப்படுகிறது இதை சேமித்து உருவகப்படுத்துதலை நிறுத்திவிட்டு மீண்டும் செய்யலாம் இப்போது உருவகப்படுத்துதலை மீண்டும் செய்வதற்கு முன் நான் 10 மில்லி விநாடிகளுக்கு உருவகப்படுத்துதலைச் செய்ய விரும்பவில்லை இப்போது நான் கிட்டத்தட்ட நிலையான நிலையை அடைந்துவிட்டதால் 0 5 மில்லி விநாடிகள் அதைச் செய்வேன் என்று சொல்லலாம் பின்னர் அது மிகவும் விரைவாக இருக்க வேண்டும் இப்போது காத்திருப்பதை விட அது உண்மையில் இருபதில் ஒன்று எனவே அதைச் சேமித்து n ஐக் கட்டுப்படுத்துவதற்கு நகர்த்துகிறேன் இப்போது நிகர பட்டியலை மீண்டும் செய்கிறேன் இப்போது நெட் லிஸ்ட் ngSpice forward cir செய்த பிறகு ஆம் இப்போது இந்த உருவகப்படுத்துதலை இயக்கவும் இது மிகவும் விரைவானது என்று நீங்கள் பார்க்கலாம் மேலும் பிளாட் செய்யலாம் மின்னோட்டத்தை பிளாட் செய்வேன் Vid மின்னோட்டத்தை பிளாட் செய்யலாம் மின்னோட்டத்தை இரண்டாம் நிலை மின்னோட்டத்தை மாற்ற வேண்டும் இது மறுபடியும் கருப்பு பின்னணி எனக்கு பிடிக்கவில்லை நான் முன்புறத்தின் வெள்ளை நிறத்தை கருப்பு நிறமாக அமைத்து அலை வடிவங்களை மீண்டும் பார்க்கிறேன் மீண்டும் அலை வடிவங்களைப் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே நிலையான நிலையில் இருப்பதைக் காணலாம் மேலும் Vo R போன்ற அலை வடிவங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் Vq சுவிட்சில் மின்னழுத்தத்தை பார்க்கலாம் சுவாரஸ்யமாக இது வெளியீட்டு மின்னழுத்தம் Vo என்பதை நாம் பார்க்கிறோம் இது சுவிட்சில் உள்ள மின்னழுத்தம் இந்த முதலில் உள்ளது பிட் ஆஃப் அது நிலைப்படுத்த சிறிது நேரம் எடுக்கும் இது நிலைப்படுத்த ஒரு மாறுதல் சுழற்சியை எடுத்துள்ளது மேலும் நீங்கள் நிலையான வெளியீட்டு அலை வடிவத்தைப் பெறுவதைப் பார்க்கலாம் இப்போது நீங்கள் உங்கள் வெளியீட்டு பளுவில் நிறைய மாற்றங்களைச் செய்யலாம் நிலை மதிப்புகளில் ஏதேனும் மாற்றத்தைத் தவிர நீங்கள் உருவகப்படுத்துதல் 0 முதல் 10 மில்லி விநாடிகள் வரை இயக்க வேண்டும் பின்னர் ஆரம்ப நிலைகளை மீண்டும் திருத்த வேண்டும் ஆனால் இந்த உதவிக்குறிப்பு மாநில மதிப்புகளைத் தவிர மற்ற மாற்றங்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் சுற்று உருவகப்படுத்துதலைச் செய்ய விரும்பும் போது இந்த தந்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த பாணியில் வெளியீட்டு முடிவுகளை விரைவாக பார்க்கலாம் சர்க்யூட்டை ஆராய்ந்து இந்த முன்னோக்கி மாற்றி செயல்பாடு மற்றும் அலை வடிவங்களைப் பற்றி உங்களால் முடிந்த அளவு நுண்ணறிவைப் பெற விடுகிறேன்